போயண்டிங் திசையன்தீர்க்கப்பட்ட எடுத்துக்காட்டுகள் முந்தைய விரிவுரையில் மின்காந்த புலங்களுக்கான போயிண்டிங் திசையனை அறிமுகப்படுத்தியுள்ளோம் இது 1 ஓவர் மு 0 E கிராஸ் B க்கு சமம் மற்றும் ஒரு யூனிட் பரப்பளவு க்கு ஒரு யூனிட் நேரத்திற்கு ஆற்றல் ஓட்டத்திற்கு சமம் அல்லது ஒரு யூனிட் பரப்பளவு க்கு சக்தி என்று காட்டியுள்ளோம் இந்த ஆற்றல் என்ன செய்கிறது முந்தைய விரிவுரையில் இது அதிகரிக்கிறது உள்ளே உள்ள மின்னூட்டங்கள் இன் இயந்திர ஆற்றல் அல்லது நிகர மின்காந்த ஆற்றல் 10EBSEnergy flowarea×time எனவே இது ds பிரைம் டாட் S க்கு சமமாக வெளிவருகிறது அங்கு நான் உங்களுக்கு மீண்டும் நினைவூட்டுகிறேன் நான் இது போன்ற ஒரு கன அளவைப் பற்றி பேசுகிறேன் ds பிரைம் சுட்டிக்காட்டுகிறது பின்னர் நாம் இந்த கன அளவில் ஆற்றல் உள்ளடக்கம் மற்றும் இயந்திர ஆற்றல் உள்ளடக்கம் பற்றி பேசுகிறோம் நீங்கள் இயந்திர ஆற்றலை அதிகரித்தால் அது இறுதியாக ஜூல் வெப்பமாக்கலாக வெளிவரக்கூடும் ஏனென்றால் இந்த மின்னூட்டங்கள் சுற்றத் தொடங்குகின்றன பின்னர் இயக்க ஆற்றலைப் பெற்று பின்னர் வெப்பமாக இழக்கின்றன இந்த விரிவுரையில் இது உண்மை என்பதைக் காட்ட நான் இரண்டு உதாரணங்களைச் செய்யப் போகிறேன் முதல் எடுத்துக்காட்டு ஒரு தடிமனான மின்னோட்டத்தை சுமந்து செல்லும் கம்பியை எடுத்துக்கொள்வோம் இது ஒரு நிலையான எடுத்துக்காட்டு ஆகும் இது ஆரம் a மூலம் தீர்க்கப்படுகிறது மேலும் இது ஒரு மின்னோட்டத்தை சுமந்து செல்கிறது ரோ J இது நன்கு அறியப்பட்ட ஓம்ஸ் சட்ட முடிவு இது ரோ I ஓவர் பை a வர்க்கம் ஐத் தவிர வேறில்லை இது மின்சார புலம் EρjρIa2 ஒரு மின்சார புல திசையானது மின்னோட்டத்தின் திசையிலும் எல்லைக்கு வெளியே மேற்பரப்பிலும் E ஒரே மாதிரியாக இருக்கும் எனவே இது E காந்தப்புலம் B ஐப் பற்றி என்ன இது மு நாட் ஓவர் 2 பை a I விட மேற்பரப்பில் வலதுபுறம் சமமாக இருக்கும் மேலும் மின்னோட்டம் உயர்கிறது காந்தப்புலம் இங்கே போகிறது மற்றும் இங்கே வெளியே வரும் நாங்கள் மின்சாரத் புலத்தையும் உருவாக்குகிறோம் எனவே இது B நான் திசைகளைக் காட்டியுள்ளேன் B0I2πa எனவே போயிண்டிங் திசையன் S என்பது 1 ஓவர் மு 0 E கிராஸ் B ஆக இருக்கும் மேலும் அது திசையில் இருப்பதைப் பார்ப்பது மூலம் நீங்கள் பார்க்க முடியும் அது கன அளவு சுட்டிக்காட்டப்படப்போகிறது மற்றும் அதன் மதிப்பு 1 ஓவர் மு 0 மடங்கு ரோ I ஓவர் பை a வர்க்கம் முடங்கு மு 0 I ஓவர் 2 பை a ஆகும் சில நியதிகளை ரத்து செய்வோம் இந்த மு 0 ரத்தாகும் நீங்கள் ரோ I வர்க்கம் ஓவர் 2 பை வர்க்கம் a க்யூப் மேலும் E கிராஸ் B ஐ எடுத்துக்கொள்வதன் மூலம் நீங்கள் போயண்டிங் திசையன் கன அளவு திசையில் இருப்பதை எளிதாகக் காணக்கூடியதாக இருக்கும் S10EB10ρIa20I2πaI222a3n எனவே இந்த ஆற்றல் இந்த கம்பியின் கன அளவிற்கு பாய்கிறது உண்மையில் கம்பிக்கு செங்குத்தாக ஒரு மின் புலத்தை உங்களுக்கு வழங்கும் மேற்பரப்பு மின்னூட்டம் உள்ளன இது கம்பியுடன் ஆற்றல் பாய்கிறது ஆனால் அது எங்களைத் தாண்டி செல்கிறது நாங்கள் காட்ட விரும்புகிறோம் இங்கே இயந்திர ஆற்றல் அல்லது உள்ளே உற்பத்தி செய்யப்படும் வெப்பம் உண்மையில் போயிண்டிங் திசையன் மூலம் கொண்டு வரப்படுகிறது என்பதைக் காட்ட விரும்புகிறோம் அதைக் காட்ட இது போதுமானது எனவே இப்போது நாம் என்ன செய்கிறோம் இந்த கம்பியை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் அதில் மின்னோட்டம் I பாயும் மேலும் இந்த போயண்டிங் திசையன் இருப்பதைக் காட்டியுள்ளோம் இது இந்த கம்பியின் கன அளவிற்கு ஆற்றலை எடுத்துக்கொள்கிறது மற்றும் S என்பது ரோ I வர்க்கம் ஓவர் 2 பை வர்க்கம் a கியூப் தவிர வேறில்லை இது ஒரு யூனிட் நேரத்திற்கு ஒரு யூனிட் பரப்பளவிற்கு ஆற்றல் ஓட்டம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே நான் இந்த கம்பியின் ஒரு யூனிட் நீளத்தை எடுத்து பார்த்தால் அந்த யூனிட் நீளத்திற்கு எவ்வளவு ஆற்றல் பாய்கிறது எனவே ஒரு யூனிட் நீளத்திற்கு ஆற்றல் பாய்கிறது இதை S மடங்கு 2 பை a மடங்கு யூனிட் நீளத்திற்கு பாய்ச்சுவதை எழுதுவோம் இது 1 ஆகும் எனவே இது ரோ I வர்க்கம் ஓவர் 2 ஆக இருக்கும் பை a வர்க்கம் ரத்தாகிறது இது ஒரு யூனிட் நீளத்திற்கு பாயும் ஆற்றலாகும் இது எதிர்ப்பு ரோ ஓவர் பை a வர்க்கம் என்பது ரோ வகுத்தல் கம்பியின் பரப்பளவு மடங்கு நீளம் l என நான் எழுத முடியும் எனவே இது ஒரு யூனிட் நீளத்திற்கு எதிர்ப்பு மடங்கு I வர்க்கம் இருக்கும் இது தான் பாய்கிற ஆற்றலாகும் ஆகவே அந்த ஆற்றல் சமநிலை சமன்பாட்டிற்கு திரும்பிச் சென்றால் dw பை dt மின்னோட்டம் நிலையானது என்பதால் மின்காந்த ஆற்றலில் எந்த மாற்றமும் இல்லை எனவே இந்த இரண்டாவது நியதி 0 என்பது ஆற்றல் பாய்கிறதற்கு சமம் ஆகும் 2πaI2a2RI2length dWdt0energy flowing in ஜூல் வெப்பமயமாக்கலில் இருந்து இந்த நியதி R I வர்க்கம் தவிர ஒன்றும் இல்லை என்று எனக்குத் தெரியும் ஆனால் வலது புறமும் R I வர்க்கம் ஆக வெளிவருகிறது எனவே செலவழிக்கப்படும் அல்லது கம்பியில் உற்பத்தி செய்யப்படும் வெப்பமாக இருக்கும் இந்த ஆற்றல் உண்மையில் இந்த மின்காந்த புலங்கள் மூலம் கொண்டு வரப்படுகிறது என்பதைக் காட்டியுள்ளோம் இந்த கருத்தின் இரண்டாவது ஆர்ப்பாட்டமாக நான் ஒரு சோலெனாய்டு எடுத்துக்கொள்வேன் இது எடுத்துக்காட்டு 2 மேற்பரப்பு மின்னோட்டத்தைக் கொண்ட ஒரு சோலெனாய்டு எடுத்துக்கொள்வேன் எனவே B க்குள் உள்ள புலம் மு 0 K ஒரு யூனிட் நீளத்திற்கு சேமிக்கப்படும் ஆற்றல் குறுக்குவெட்டாக இருக்கப்போகிறது மீண்டும் ஆரம் a ஆக இருக்கட்டும் எனவே இது பை a வர்க்கம் மடங்கு நீளம் 1 என்பது கன அளவு மடங்கு B வர்க்கம் மு 0 வர்க்கம் K வர்க்கம் ஓவர் 2 மு 0 ஆக இருக்கும் எனவே இது பை a வர்க்கம் மு 0 K வர்க்கம் ஓவர் 2 அது சேமிக்கப்படும் ஆற்றல் B0K Energy stored length a202K220a20K22 இப்போது மின்னோட்டம் K ஐ ஒரு விகிதத்தில் K டாட் அணைப்போம் இதனால் அது மெதுவாக 0 க்கு சிறிது நேரத்தில் செல்லும் இப்போது நான் அதை அணைத்தால் நான் பல வழிகளில் மாற்றியமைக்க முடியுமா என்று எனக்குத் தெரியும் ஆனால் இந்த தூண்டு திறன் L என்றும் சுருளின் எதிர்ப்பு R என்றும் வைத்துக் கொள்ளுங்கள் பின்னர் K K 0 போல கீழே போகப் போகிறது E ரீஸ் டு மைனஸ் R ஓவர் Lt ஆனால் அது எங்கள் கவலை அல்ல K அணைக்கப்படுவதே எங்கள் கவலை K≅K0e RLt K அணைக்கப்பட்டால் காந்தப்புலமும் மாறுகிறது எனவே காந்தப்புலம் குறைந்து கொண்டே போகிறது மேலும் இது ஃபாரடேஸ் சட்டத்தால் உருவாகும் டெல் கிராஸ் B டெல் கிராஸ் E என்பது மைனஸ் d B d t க்கு சமம் அது ஒரு மின்சார புலத்தை உருவாக்கும் மேலும் இது புலத்தின் மாற்றத்தை எதிர்க்க முயற்சிக்கும் எனவே அது ஒரே திசையில் ஒரு புலத்தை உருவாக்க முயற்சிக்கும் எனவே உற்பத்தி செய்யப்படும் மின்சார புலம் அப்படி இருக்கும் அது வலது பக்கத்தில் செல்கிறது நான் அதை சோலெனாய்டில் உருவாக்கி இடது பக்கத்தில் வெளியே வருகிறது ஸ்டோக்ஸ் தேற்றத்தைப் பயன்படுத்தி நான் 2 பை a மடங்கு E மேற்பரப்பில் பை a வர்க்கம் ஃப்ளக்ஸ் மாற்றம் மடங்கு B டாட் ஒரு மைனஸ் அடையாளத்துடன் சமமாக இருக்கும் என எழுத முடியும் எனவே திசைகளைப் பார்த்து நாம் ஏற்கனவே மைனஸ் அடையாளம் கவனித்து உள்ளோம் எனவே E இல் இருபுறமும் பை ரத்தாகிறது a ஒன்று ரத்தாகிறது E ஆனது a B டாட் ஓவர் 2 ஆக வெளிவருகிறது இது மு 0 ஓவர் 2 K டாட் ஐத் தவிர வேறில்லை அதுதான் உள்ளே செல்லும் மின்சார புலம் ஆகவே மேற்பரப்பில் மேலும் உள்ளும் புலம் ஒரே மாதிரியாக இருக்க நான் அதை வெளியில் செய்தேன் ஏனென்றால் இணையான கூறு மின்சார புலம் எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்கும் 2πaEπa2dBdt or Ea2dBdta02dKdt எனவே இப்போது என்னிடம் உள்ளது என்னவென்றால் சோலனாய்டில் இங்கே மேற்பரப்பில் சற்று பெரியதாக மாற்றுவேன் இங்கே B புலம் மற்றும் இங்கே E புலம் உள்ளது எனவே E கிராஸ் B சுட்டிக்காட்டுகிறது இது S திசையன் இது 1 ஓவர் மு 0 E கிராஸ் B க்கு சமம் அதாவது இப்போது ஆற்றல் இந்த கன அளவிலிருந்து வெளியேறும் அதன் மதிப்பு 1 ஓவர் மு 0 ஆகும் E நாம் இப்போது கணக்கிட்டுள்ளோம் ஒன்றுமில்லை ஆனால் ஒரு மு 0 பை 2 K டாட் மற்றும் B இது மு 0 K என நாம் ஏற்கனவே பார்த்தோம் இப்போது மீண்டும் நான் இந்த மு 0 ஐ ரத்து செய்கிறேன் இது 2 மு 0 K K டாட் ஆக வெளிவருகிறது இது ஆற்றல் ஓட்டம் அமைப்பிலிருந்து வெளியேறும் ஆற்றல் S10EB10a02dKdt0Kna20KdKdtn நான் மீண்டும் ஒரு நீளம் L ஐ எடுத்து K 0 ஆக மாறிய நேரத்தில் எவ்வளவு ஆற்றல் வெளியேறிவிட்டது என்று பார்த்தால் எனவே ஆற்றல் ஓட்டம் S டாட் ds ஆக இருக்கும் இப்போது ds சுட்டிக்காட்டுகிறது இது வெளியே உள்ள ஆற்றல் ஓட்டம் 2 மு 0 K K டாட் டாட் ds ஆக இருக்கும் அது 2 பை a L ஆக இருக்கும் இந்த உருளை மேற்பரப்பின் பரப்பளவு இது எனக்கு 2 பை a வர்க்கம் மு 0 K டாட் K L ஆகியவற்றை ரத்து செய்கிறது இந்த முழு கன அளவில் இது பை a வர்க்கம் L தவிர வேறு ஒன்றும் இல்லை எனவே இந்த கன அளவு மடங்கு மு 0 d பை d t ஆப் K டாட் வர்க்கம் பை 2 அது வெளியேறும் ஆற்றல் 0ddt ஆகையால் அந்த நேரத்தில் வெளியேறி இருக்கும் மொத்த ஆற்றலில் நான் முடிக்கிறேன் இந்த K 0 ஆனது S டாட் d s இன் dt தொகையீடு ஆகும் இது d t v மு 0 d பை d t தொகையீடு தவிர வேறில்லை இது K வர்க்கம் மட்டுமே ஏனெனில் d பை dt நான் ஏற்கனவே K வர்க்கம் எடுத்துள்ளேன் இது v மு 0 K வர்க்கம் பை 2 க்கு சமமாக இருக்கும் மின்னோட்டம் அடர்த்தி K இலிருந்து 0 க்கு வந்த நேரத்தில் அது வெளியேறிய ஆற்றல் ஆகும் dSdt V 0K22 ஆரம்பத்தில் ஆற்றல் எவ்வளவு சேமிக்கப்பட்டது காந்தப்புலத்தில் ஆற்றல் அடர்த்தி 1 ஓவர் 2 மு 0 மடங்கு B வர்க்கம் ஆகும் இது மு 0 வர்க்கம் K வர்க்கம் ஓவர் 2 மு 0 இருக்கும் இது 0 K வர்க்கம் பை 2 ஆக இருக்கும் எனவே கன அளவு v இன் மொத்த ஆற்றல் v மு ஜீரோ K வர்க்கம் பை 2 சமமாக இருந்தது இது இப்போது சிதறடிக்கப்பட்டு போயிண்டிங் திசையன் வழியாக மேற்பரப்பு வழியாக வெளியேறிவிட்டது எனவே E மின்காந்தத்தின் d w t பை d t பிளஸ் d பை d t என்பது S டாட் ds இன் தொகையீடு க்கு சமம் அது மீண்டும் திருப்தி அடைவதைக் காணலாம் இந்த வழக்கில் d w பை d t 0 இந்த நியதி தான் இறுதியாக 0 ஆகிறது மற்றும் ஆற்றல் போயிண்டிங் திசையன் மூலம் வெளியேறுகிறது Energy density120B202K2200K22 Total energyV0K22 எனவே இந்த விரிவுரையில் நான் உங்களுக்குக் காட்டியிருப்பது என்னவென்றால் மின்காந்த புலம் அவை ஒன்றாக இருக்கும்போது அவை பாயும் சக்தியை உருவாக்குகின்றன மேலும் நான் இரண்டு எடுத்துக்காட்டுகளை எடுத்துள்ளேன் அங்கு ஒரு சந்தர்ப்பத்தில் இயந்திர ஆற்றல் போயிண்டிங் திசையனால் கொண்டு வரப்பட்டது மற்ற எடுத்துக்காட்டில் ஆற்றல் ஒரு கன அளவில் இருந்து பறிக்கப்பட்டது அந்த ஆற்றல் ஆரம்பத்தில் மின்காந்த ஆற்றலாக சேமிக்கப்பட்டது